PO மற்றும் PSO அடைதல் வணக்கம் PO மற்றும் PSO அடைவது தொடர்பான தொகுதி 1 பிரிவு 20 க்கு வரவேற்கிறோம் பாடநெறி விளைவுகளை அடைவது மற்றும் CO களைச் சுற்றியுள்ள தர வளையத்தை மூடுவது எப்படி என்பதை முந்தைய அலகில் புரிந்துகொண்டோம் நிரல் விளைவுகள் மற்றும் நிரல் குறிப்பிட்ட விளைவுகளை அடைவதைக் கணக்கிடுவதற்கு இதுவே முன்நிபந்தனை மேலும் இந்த அலகு POக்கள் மற்றும் PSOக்களை அடைவதைக் கணக்கிடுவதில் கவனம் செலுத்துகிறது மற்றும் POக்கள் மற்றும் PSOக்களைச் சுற்றியுள்ள தர வளையத்தை மூடும் பாடநெறி விளைவுகள் நிரலுக்கான பாடங்கள் என தாண்டி நாம் செல்லும்போது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பாடநெறி மட்டத்தில் நாம் எதை அடைந்தாலும் நாம் முயற்சிக்கும் பாடநெறி மட்டத்தில் நாம் PO கள் மற்றும் PSO களின் அடையலை நோக்கிச் செல்ல முயற்சிக்கிறோம் POக்கள் மற்றும் PSOக்கள் பல செயல்பாடுகளின் மூலம் அடையப்படுகின்றன அதாவது POக்கள் மற்றும் PSOக்களின் அடையலை கணக்கிடுவதற்கு திட்டத்தின் 4 ஆண்டு காலப்பகுதியில் அனைத்து நடவடிக்கைகள் அல்லது பெரும்பான்மையான செயல்பாடுகளில் கணிசமான அளவு ஒருங்கிணைத்தல் தேவைப்படுகிறது எனவே அந்த அளவிற்கு நீங்கள் ஒருங்கிணைக்கும் முறை தனித்துவமானது அல்ல மேலும் விஷயங்களைச் செய்வதற்கு சரியான வழி என்று ஒன்றும் இல்லை ஒருங்கிணைத்தல் செயல்முறையை அதிகமாக குறிப்பிடுவதில் அல்லது குறைத்து குறிப்பிடுவதில் ஒருவர் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எனவே PO க்கள் மற்றும் PSOக்களை காணலாம் அல்லது முக்கிய பாடங்கள் மூலமாகவும் விரிவுபடுத்தலாம் இன்றைய நிலவரப்படி நீங்கள் பார்த்தால் எந்த இளங்கலை திட்டத்திலும் முக்கிய பாடங்கள் 170 மதிப்பு திட்டங்களில் கிட்டத்தட்ட 140 மதிப்புகளை கொண்டுள்ளன இந்த 140 மதிப்புகளில் செயல்முறை திட்டம் அல்லது திட்டங்கள் அடங்கும் எனவே முக்கிய படிப்புகளுடன் கூடுதலாக நம்மிடம் திட்டங்கள் விளக்கக்காட்சிகள் பயிற்சி பருவ வகுப்புகள் இணை பாடத்திட்ட மற்றும் கூடுதல் பாடநெறி நடவடிக்கைகள் உள்ளன அவை அனைத்தையும் பயன்படுத்தலாம் அல்லது POக்கள் மற்றும் PSOக்களை அடைவதைத் தீர்மானிக்க அவை ஒருங்கிணைக்கப்படலாம் ஆனால் PO மற்றும் PSO க்கள் அடைவதை கணக்கிடுவதற்கு எந்த நடவடிக்கை சேர்க்கப்பட்டாலும் அடையாளம் காணப்பட்ட நடவடிக்கையில் அனைத்து மாணவர்களும் பங்கேற்க வேண்டியது அவசியம் அவ்வாறு இல்லையென்றால் அனைத்து மாணவர்களும் நிரல் விளைவுகளை அடைந்துவிட்டார்கள் என்று வெளிப்படையாக கூற முடியாது எடுத்துக்காட்டாக விருப்ப பாட தேர்வுகள் எல்லா திட்டங்களிலும் ஆழத்தை வழங்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆனால் அவை POக்கள் மற்றும் PSOக்களை கணக்கிடுவதற்கு கருதப்படுவதில்லை ஏனெனில் இயல்பான விருப்ப பாட தேர்வுகள் அனைத்து மாணவர்களாலும் எடுக்கப்படுவதில்லை எல்லா மாணவர்களும் ஒரே விருப்ப பாடத்தை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் மற்றொரு அம்சம் இந்த ஒருங்கிணைத்தலுக்கு மீண்டும் எந்தவொரு நடவடிக்கையும் கணக்கிடுவதற்கு சேர்க்கப்பட்டாலும் அந்த நடவடிக்கை தொடர்பான மாணவர்களின் செயல்திறன் சந்தேகத்திற்கு இடமின்றி அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் செயல்திறன் ஒரு எழுத்துத் தேர்வு போன்றது அங்கு நீங்கள் செயல்திறனை மதிப்பிடலாம் அல்லது சில சமயங்களில் விளக்கக்காட்சிகள் அல்லது செயல்முறை திட்டங்களைப் போன்றது நீங்கள் ஒரு ரூபிரிக்ஸ் தொகுப்பை வரையறுக்க வேண்டும் அவை சந்தேகத்திற்கு இடமின்றி அளவிடப்படலாம் எனவே இவை இரண்டு பண்புகள் அனைத்து மாணவர்களும் PO மற்றும் PSO அடையப்படுவதைக் கணக்கிடுவதற்கு சேர்க்கப்பட உள்ள நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டும் அத்துடன் ரூபிரிக்ஸ் மற்றும் மதிப்பீட்டு நடைமுறைகள் மிக தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும் இங்கே நாம் இதை காண்பதற்கு ஓரளவு எளிதாக்குகிறோம் பாடங்கள் முக்கிய பாடங்கள் திட்டங்கள் விளக்கக்காட்சிகள் கூடுதல் பாடத்திட்ட நடவடிக்கைகள் அல்லது இணை பாடத்திட்ட நடவடிக்கைகள் மூலம் திட்டத்தின் PO PSO அடைவதைக் கணக்கிடுவார்கள் பின்னர் நீங்கள் PO PSO இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் இப்போது PO PSO இலக்குகளை காணும்பொழுது இரண்டிற்கும் இடையிலான வேறுபாடு தான் அடைதல் இடைவெளி மற்றும் இது PO PSO இடைவெளிகளை மூடுவதற்கான திட்டத்திற்கு வழிவகுக்கும் அல்லது இலக்குகளை மேம்படுத்தும் இதைச் சுற்றியுள்ள பின்னூட்ட வளைவை நாங்கள் இங்கே காட்டவில்லை அது குறிக்கப்படுகிறது எனவே இது PO PSO ஐச் சுற்றியுள்ள வளையத்தை மூடுவதற்கான உறவு எடுத்துக்காட்டாக PO PSO எவ்வாறு அடையப்படுகிறது நாம் ஏற்கனவே பட்டியலிட்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் இது அடையப்படுகிறது மேலும் PO க்கள் மற்றும் PSOக்கள் முக்கியமாக முக்கிய பாடங்கள் மூலமாகவே அடையப்படுகின்றன ஏனெனில் அவை இளங்கலை திட்டத்தில் கணிசமான சதவீத செயல்பாடுகளைக் கொண்டுள்ளன மேலும் நீங்கள் ஏதேனும் ஒரு பாடத்தையும் அதன் ஒவ்வொரு பாடநெறி விளைவுகளையும் பார்த்தால் என்ன ஆகும் அந்த பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு பாடநெறி விளைவுகளும் PO கள் மற்றும் PSO களின் துணைக்குழுவை மட்டுமே குறிக்கிறது மாறுபடும் நிலைகளை நாம் பலம் என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டாக நான் ஒரு குறிப்பிட்ட PO வை சிறிதளவு விவரித்துக்கொண்டிருக்கலாம் அல்லது நான் ஒரு PO வை மிதமாக விவரித்து கொண்டிருக்கலாம் ஏனெனில் நீங்கள் PO வைப் படித்தால் ஒவ்வொரு PO வும் முக்கிய சொற்றொடர்களை கொண்டிருக்கும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட பாடநெறி விளைவைப் பார்க்கும்போது என்ன நடக்கும் அனைத்து முக்கிய சொற்றொடர்களும் குறிப்பிட்ட முடிவுக்கு பொருந்தாது எனவே என்ன நடக்கும் இது எந்த முக்கிய சொற்றொடர்களை மையமாகக் கொண்டுள்ளது அல்லது எத்தனை சொற்றொடர்களில் கவனம் செலுத்துகிறது என்பதைப் பொறுத்து ஒரு PO அல்லது PSO உடன் பாடநெறி விளைவுகளை கோப்பிட்டு ஒரு வலிமையை நாம் இணைக்க முடியும் எனவே நாம் இங்கே கோப்பின் மூன்று நிலைகளை அடையாளம் காண்கிறோம் 1 2 3 1 என்பது குறைந்தது 2 என்பது நடுத்தரமானது 3 என்பது வலுவானது ஆகும் இது தவிர இவை அனைத்தையும் நாம் செய்யும்போது சில POக்கள் நிரலால் போதுமான அளவில் கவனிக்கப்படவில்லை என்பதைக் காணலாம் அவ்வாறான நிலையில் துறை அனைத்து முக்கிய பாடங்களையும் கவனித்து மற்றும் அடையாளம் காணப்பட்ட பாடங்களையும் தீர்மானித்து நாம் விரும்பும் POக்கள் மற்றும் PSO களை விவரிக்க வேண்டும் ஆகவே அந்த அளவிற்கு நாம் ஒரு பாடநெறி உரையாற்ற வேண்டிய PO க்கள் மற்றும் PSOக்களை தீர்மானிக்கலாம் மேலும் அடையாளம் காணப்பட்ட POக்கள் மற்றும் PSOக்களை சந்திக்க COக்கள் எழுதப்பட வேண்டும் நாம் முதன்முதலில் OBE இன் கீழ் செயல்படும்போது இது நிகழ வாய்ப்பில்லை ஏனென்றால் நாம் இருக்கும் இடத்திலிருந்தே ஆரம்பிக்கிறோம் POக்கள் மற்றும் PSOக்களை வரையறுத்து COக்களை எழுதுவது மிகவும் அரிது உங்கள் பாடங்களை வடிவமைப்பதில் இரண்டாவது மறு செய்கை செய்யும்போது அது தேவைப்படலாம் ஒரு PO அல்லது PSOவை அடைவது தொடர்புடைய COக்களின் அடையல் நிலைகள் மற்றும் அது கோப்பிடப்பட்ட வலிமையைப் பொறுத்தது இரண்டு மாறிகள் உள்ளன ஒன்று CO கள் எந்த அளவிற்கு அடையப்படுகின்றன மற்றொன்று அந்த CO ஆனது PO களை எந்த அளவிற்கு கோப்பிடுகிறது நீங்கள் சொல்லக்கூடிய இரண்டு மாறிகள் இவை எனவே முதல் விஷயம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட PO அல்லது PSO பாடத்தின் மூலம் விவரிக்கப்படும் பாடநெறியின் வலிமையின் அளவை அல்லது கோப்பிடுடப்படும் வலிமையை தீர்மானிக்க வேண்டியது அவசியம் நாங்கள் சொன்னது போல் கோப்பிடும் வலிமை 3 நிலைகளில் வரையறுக்கப்படுகிறது குறைந்த நடுத்தர வலுவான அல்லது 1 2 3 போன்றது PO PSO இன் வலிமையை தீர்மானிக்க எத்தனை முறைகள் என்பது இங்கே தான் உள்ளன நீங்கள் எந்தவொரு முறையையும் வழங்கவில்லை என்றால் அது சில நேரங்களில் மிகுந்த உள்ளுணர்வு அல்லது சிலநேரங்களில் தன்னிச்சையாக சொல்வது நான் 3 அல்லது 2 போன்ற வலிமைக்கு ஒரு PO ஐ உரையாற்றுகிறேன் என்று சொல்கிறேன் எனவே ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு திட்டத்தில் ஒரு சில நூறு பாடங்கள் மீது குறிப்பாக செய்யப்படும் போது செயல்பாடுகள் ஒப்பிடுவதற்கு போதுமானதாக இல்லாமலும் மற்றும் அவை உண்மையில் நோக்கத்தை நிறைவேற்றுவது இல்லை எனவே என்ன நடக்க வேண்டும் எனில் ஒரு கல்வி நிறுவனத்தில் உள்ள அனைத்து திட்டங்களுக்கும் ஒரு முறையைப் பின்பற்ற வேண்டும் மீண்டும் ஒரு முறை பல ஆசிரியர்களுடன் சோதனை செய்தபின் பங்கேற்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நியாயமானதாகக் கண்டறியப்பட்டது ஆனால் ஒரு குறிப்பிட்ட CO இன் வலிமையை PO க்கு உங்கள் சொந்த வழியில் கோப்பிட விரும்புகிறீர்கள் என்று மற்றவர்களுடன் கலந்துரையாடிய பிறகு நீங்கள் எப்போதும் மறுவரையறை செய்யலாம் ஒரு முறையைப் பார்ப்போம் ஒரு எளிய முறை என்னவென்றால் POவின் அளவை COக்களுக்கு ஒதுக்கப்பட்ட மணிநேரங்களின் எண்ணிக்கையுடன் தொடர்புபடுத்துவது நீங்கள் ஒரு CO ஐ எழுதும்போது அதனை நீங்கள் எடுக்கப் போகும் வகுப்பறை அமர்வுகளின் தோராயமான எண்ணிக்கையுடன் தொடர்புபடுத்த நாம் கோரிய காரணங்களில் இதுவும் ஒன்றாகும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று இந்த செயல்முறைகள் துல்லியமானது அல்ல நீங்கள் அவற்றை ஒரு குறுகிய சூத்திரமாக மாற்ற முடியாது எல்லாம் தோராயமாக இருக்க வேண்டும் பல ஆண்டுகள் மற்றும் அனைத்து துறைகளிலும் நீங்கள் ஒரு செயல்முறையைப் பின்பற்றினால் PO அடைவதைக் கணக்கிடுவதன் நோக்கம் நிறைவேற்றப்பட்டு விடும் அதைப்பற்றி பின்னர் நாம் ஆராய்வோம் எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட POவை விரிவுபடுத்தும் வகுப்பறை அமர்வுகள் பயிற்சிகள் அல்லது ஆய்வக நேரங்கள் 40 க்கும் அதிகமானதாக இருந்தால் PO 3 மட்டத்தில் விரிவுபடுத்தப்படுவதாக நாங்கள் கருதுகிறோம் எடுத்துக்காட்டாக 40 பரஸ்பர ஒப்புதல் போன்றது ஆனால் நீங்கள் அதை 50 எனவும் ஆக்கலாம் நீங்கள் இதை 60 எனவும் ஆக்கலாம் வகுப்பறை அமர்வுகளில் 25 முதல் 40 ஒரு குறிப்பிட்ட PO ஐ விரிவுபடுத்தினால் அது PO 2 மட்டத்தில் விரிவுபடுத்தப்படுகிறது என்று கருதப்படுகிறது பின்னர் 5 முதல் 25 வகுப்பறை அமர்வுகள் ஒரு குறிப்பிட்ட PO ஐ விரிவுபடுத்துகின்றன பின்னர் PO நிலை 1 இல் விரிவுபடுத்தப்படுவதாக நாங்கள் கருதுகிறோம் வகுப்பறை அமர்வுகளில் 5 க்கும் குறைவான எதையும் நீங்கள் அதை 1 என்று கூட சொல்ல முடியாது என்று நாம் கூறுகிறோம் எனவே நாம் PO விரிவுபடுத்தப்பட்டதாக கருதவில்லை எனவே குறிப்பாக இதை கோப்பிடப்பட்ட வலிமையின் வரையறை என்று அழைக்கிறீர்கள் பின்னர் இது PO PSO அடைவதைக் கணக்கிடுவதில் முன்மொழியப்பட்ட அனைத்து கணக்கீடுகளுக்கும் அடிப்படையாகிறது மீண்டும் 1 2 3 போன்ற பலவற்றை நாம் கோப்பிடுகிறோம் எனவே இறுதியாக எதையாவது இயல்பாக்க வேண்டும் எனவே இங்கே PO PSO சாதனைகள் 1 ஆக இயல்பாக்கப்படுகின்றன அவை வேறு எந்த எண்ணிற்கும் இயல்பாக்கப்படலாம் இது 10 ஆக இருக்கலாம் அது 3 5 ஆக இருக்கலாம் ஆனால் PO மற்றும் PSO சாதனைகள் அனைவருக்கும் உடனடியாக தொடர்புபடுத்தக்கூடிய விஷயமாக இயல்பாக்கப்படுகின்றன ஒரு PO ஐ 3 மட்டத்தில் விரிவுபடுத்த வேண்டுமானால் அதாவது கோப்பிட்ட வலிமை 3 ஆகும் மேலும் சாதனைகளுக்கு பொதுவாக வகுப்பு சராசரி மதிப்பெண்களைப் பயன்படுத்துகிறோம் அந்த PO உடன் தொடர்புடைய CO இன் அடையல் 100 ஆகும் பின்னர் PO இன் அடையல் 1 ஆகும் இது நம் இயல்பாக்குதல் செயல்முறை ஆகும் எனவே கொடுக்கப்பட்ட வகுப்பில் உள்ள எதையும் அது 1 க்கும் குறைவாகவே இருக்கும் ஆனால் இது உங்கள் மாணவர்களின் தரம் நீங்கள் திட்டத்தை நடத்தும் விதம் மற்றும் பலவற்றைப் பொறுத்து 1 க்கு நெருக்கமாக இருக்கலாம் எனவே 2 கூறுகள் உள்ளன ஒன்று CO உடன் தொடர்புடைய வகுப்பு சராசரி மதிப்பெண்கள் மற்றும் கோப்பிடுவதின் வலிமை அவர்கள் PO அடைவதை தீர்மானிப்பார்கள் இங்கே எந்தவொரு இணை பாடத்திட்ட மற்றும் கூடுதல் பாடத் திட்டத்திற்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளின் செயல்திறன் சில அறிவிக்கப்பட்ட விதிகளின்படி மதிப்பீடு செய்யப்பட்டால் மாணவர்களுக்கு முன்னேற்பாடாக அறிவிக்கப்பட்ட விதிகளும் ஒரு பாடமாக கருதப்படலாம் எடுத்துக்காட்டாக எந்தவொரு செயலையும் ஒரு செமஸ்டருக்கு மேல் 30 மணிநேர செயல்பாடு போன்ற ஏதாவது இருந்தால்1 கிரெடிட் பாடமாகக் கருதலாம் அல்லது மாணவர்கள் ஒரு செமஸ்டரில் 30 மணிநேர செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தால் நான் அதை 1 கிரெடிட் பாடத்திற்க்கு சமமானதாக கருதலாம் ஆனால் இங்கே நாம் இணை பாடத்திட்ட மற்றும் கூடுதல் பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்ட நடவடிக்கைகளை பாடங்களுடன் ஒப்பிட்டுப் பார்க்க முயற்சிக்கவில்லை நாம் செய்வது யாது எனில் அனைத்து பாடங்கள் முக்கிய பாடங்கள் திட்டங்கள் பாடநெறிக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் விளக்கக்காட்சிகள் அனைத்தையும் நாங்கள் பட்டியலிட்டு ஒவ்வொரு செயலுடனும் தொடர்புடைய POக்களை அடைவதைக் கணக்கிட்டு பின்னர் சராசரியை எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் சராசரியைக் கணக்கிடும்போது பாடங்கள் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் ஆகியவற்றின் மொத்த எண்ணிக்கையை எடுத்துக்கொள்கிறோம் எனவே என்ன நடக்கக்கூடும் ஒரு குறிப்பிட்ட PO பல செயல்களால் கவனிக்கப்படவில்லை மற்றும் நான் அதை மொத்த எண்ணிக்கையால் வகுக்கும்போது அந்த அடைதல் மிகவும் சிறியதாக மாறும் இது துறைக்கு சங்கடமான உணர்வைத் தரக்கூடும் எனவே கவலைப்பட தேவையில்லை அது கவலைக்கு காரணமாக இருக்கவும் தேவையில்லை அதை நாம் விளக்குவோம் இது முழுமையான மதிப்புகள் அல்ல ஆனால் இது 1 வருடம் முதல் மற்றொன்று வரையிலான ஒப்பீட்டு மதிப்புகள் ஆகும் இது NBA இன் அங்கீகார செயல்முறையைப் பொருத்தவரை முக்கியமானது இப்போது இவை அனைத்தையும் கணக்கிட நாம் ஒரு மாதிரி பாடநெறி "தொடர்முறை சுற்றுகள் மற்றும் அமைப்புகள்" கிரெடிட்கள் வாரத்திற்கு 3 வகுப்பறை நேரம் மற்றும் 1 ஆய்வக அமர்வு மேலும் 6 சி க்கள் உள்ளன இதைத்தான் நாம் எழுதியுள்ளோம் POக்கள் மற்றும் PSOக்கள் இங்கு விரிவுபடுத்தப்படுகின்றன உங்களிடம் PO1 மற்றும் PO10 PO3 PO4 மற்றும் பல PO மற்றும் PSO1 உள்ளது நீங்கள் உங்கள் PSOக்களை சரியான முறையில் எழுதினால் பொதுவாக எந்தவொரு பாடநெறியையும் நீங்கள் எடுத்துக் கொண்டால் பெரும்பாலான நேரங்களில் அது ஒரு PSO1 உடன் தொடர்புடையதாக இருக்கும் என நாங்கள் கருதுகிறோம் சரியா வகுப்பு அமர்வுகள் மற்றும் ஆய்வக அமர்வுகளின் எண்ணிக்கை இங்கே உள்ளன பின்னர் அறிவாற்றல் நிலைகள் மற்றும் அறிவு பிரிவுகள் இங்கே வழங்கப்படுகின்றன இப்போது நீங்கள் காண்பிக்கப்படும் அதே விஷயத்தைப் பாருங்கள் CO1 என்பது PO1 PO10 மற்றும் PSO1 உடன் தொடர்புடையது மற்றும் குறிப்பிட்ட CO அடைதல் 62 3 என்றும் அல்லது நீங்கள் அதை 0 623 என்று அழைக்கலாம் அது சதவீதமாக இல்லாவிட்டால் பரவாயில்லை ஆகவே ஒவ்வொரு CO ஐப் பொறுத்தவரையில் அதனுடன் தொடர்புடைய PO களுடன் நாங்கள் இணைக்கிறோம் இணைந்திருக்கிறோம் இப்போது நாம் என்ன செய்கிறோம் இப்போது எல்லா மணிநேரங்களையும் எண்ணுகிறோம் 40 மணிநேர வகுப்பறை தொடர்பு மற்றும் 28 மணிநேர ஆய்வகம் உள்ளன 68 இல் 11 என்பது 16 அமர்வுகள் PO1 க்கு அர்ப்பணிக்கப்பட்டவை நாங்கள் பரிந்துரைத்த விஷயத்தின் படி கோப்பிட்ட வலிமை 1 ஆகிறது சரியா இது 25 க்கும் குறைவு ஆனால் இது 5 க்கும் அதிகமாக உள்ளது எனவே இது 1 ஆகிறது PO2 ஐப் பொறுத்தவரை 68 இல் 13 என்பது 19 ஆகும் எனவே கோப்பிட்ட வலிமையும் PO2 க்கு 1 ஆகும் PO3 ஐப் பொறுத்தவரை 68 இல் 47 என்பது மேப்பிங் வலிமையின் மூலம் 69 ஆகும் மேலும் PO4 க்கு மேப்பிங் வலிமை 3 மற்றும் PO5 க்கு இது வலிமை 3 ஆகும் மேலும் இது PO10 தகவல்தொடர்பு தொடர்பானது மற்றும் இது 23 ஆகும் இது இன்னும் 25 க்கும் குறைவாக உள்ளது கோப்பிட்ட வலிமை 1 மற்றும் PSO1 அனைத்து CO களுடன் தொடர்புடையது அந்த அளவிற்கு இதன் கோப்பிட்ட வலிமையும் 3 ஆகும் நீங்கள் அனைத்து POக்கள் மற்றும் PSOவை பட்டியலிடுகிறீர்கள் இதில் 2 PSOக்கள் உள்ளன இந்த பாடத்திட்டத்திற்கான கோப்பிட்ட வலிமை 1 1 3 0 மற்றும் பலவற்றை நீங்கள் பட்டியலிடுகிரீர்கள் நீங்கள் சில POக்கள் இந்த பாடத்திட்டத்தால் விவரிக்கப்படவில்லை எனக் காணலாம் அதில் எந்தத் தவறும் இல்லை ஆனால் எல்லா பாடங்களுக்கும் இது போன்று செய்கிறோம் எனவே இது நிச்சயமாக PO PSO கோப்பிடுதல் ஆகும் இப்போது நாம் PO PSO அடைவதை எவ்வாறு கணக்கிடுவது ஒரு PO PSOவைப் பெறுவது தொடர்புடைய COக்களை அடைவதற்கான சராசரியை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக 3 CO கள் உள்ளன அவற்றை PO3 என்று சொல்லலாம் ஆகவே அந்த 3 COக்களின் அடையலைப் பார்த்து சராசரியை எடுத்து அதை ஒரு அளவுகோல் காரணியாகப் பெருக்குகிறோம் அளவுகோல் காரணி என்றால் என்ன அந்த குறிப்பிட்ட PO இன் உண்மையான கோப்பிட்ட வலிமை மற்றும் அதிகபட்ச கோப்பிட்ட வலிமை இது எப்போதும் 3 ஆகும் எனவே உண்மையான மேப்பிங் வலிமை 3 ஆல் வகுக்கப்படுவது அளவுகோல் காரணி POவை அடைவதை நீங்கள் கணக்கிடுவது இப்படித்தான் இப்போது இந்த பாடத்திட்டத்தில் PO1 ஐ அடைவது 13 சராசரி கோப்பிட்ட வலிமை 2 CO கள் தொடர்புடையவை 669 ன் சராசரி மற்றும் அது உங்களுக்கு 0 215 தருகிறது சரியா PO1 ஐ அடைவதை நாம் கணக்கிடுகிறோம் நீங்கள் அனைத்திற்க்கும் ஒரே கணக்கீட்டைச் செய்கிறீர்கள் இப்படித்தான் எங்கள் கடைசி நெடுவரிசை PO க்களை அடைவதைக் குறிக்கிறது ஏனெனில் PO3 மற்றும் PO4 ஐப் பார்த்தால் உண்மையில் அவை ஆய்வக அமர்வுகள் சம்பந்தப்பட்டன எனவே என்ன நடக்கிறது கோப்பிட்ட வலிமை 3 ஆக இருந்தாலும் சராசரி வகுப்பு மதிப்பெண்கள் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட PO அடைதல் அதன் கோப்பிட்ட வலிமையின் காரணமாக மிக அதிகமாக இருக்கும் மற்றவற்றில் கோப்பிட்ட வலிமை மிகவும் குறைவாக உள்ளது இதுதான் இதுவும் கீழே இறங்குவதற்கான காரணம் இப்போது இதை ஒன்றாக உருவாக்குகிறோம் ஒவ்வொரு பாடநெறியும் கோப்பிட்ட வலிமையால் வகைப்படுத்தப்படுகிறது மேலும் இதில் POக்கள் மற்றும் PSOக்களின் உண்மையான அடையல் அதிகபட்சம் 2 தசம இடங்களை நீங்கள் காண்பிக்க முடியும் அது உண்மையில் போதுமானதை விட அதிகம் இப்போது நாம் என்ன செய்வது நாம் ஒன்றிணைக்கிறோம் நீங்கள் முக்கிய செயல்பாடு என்று அழைக்கும் ஒவ்வொன்றிற்கும் இதைச் செய்கிறோம் அதை பாடம் அல்லது திட்டம் என்று அழைக்கிறோம் அதனுடன் தொடர்புடைய மதிப்புடன் குறிப்பிடுகிறோம் பின்னர் இந்த வடிவத்தில் சாதனைகளைப் பதிவுசெய்க எனவே உங்களிடம் இது இருக்கும்போது அனைத்து முக்கிய செயல்பாடுகளையும் குறிக்கும் 30 முதல் 35 வரிசைகள் போன்ற ஒன்றை நீங்கள் கொண்டிருக்கலாம் எனவே ஒவ்வொரு நெடுவரிசைக்கும் எல்லா வரிசைகளிலும் சராசரியை நீங்கள் எடுக்க வேண்டும் இந்த மேட்ரிக்ஸை உண்மையில் பார்ப்பதன் மூலம் நாம் பொதுவாக எங்கிருந்து திட்டத்தை நடத்துகிறோம் என்பதை அறிந்து கொள்வோம் சில POக்களைப் பொறுத்தவரை திருப்திகரமாக இல்லாவிட்டால் அது பற்றி நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்கான அறிகுறியாக மாறும் இப்போது நாம் சம்பந்தப்பட்ட அனைத்து கணக்கெடுப்புகளின் அடிப்படையிலும் மறைமுகமான அடையல்களைச் செய்கிறோம் அல்லது தீர்மானிக்கிறோம் அதுதான் நேரடி அடையல் என்பதை நாம் காண்பித்தோம் இப்போது தொடர்புடைய அங்கீகாரத்தின் மூலம் மறைமுக அடையலை தீர்மானிக்க NBA அங்கீகார செயல்பாட்டின் கீழ் ஆய்வுகள் அவசியம் இந்த ஆய்வுகள் பட்டதாரி வெளியேறும் கணக்கெடுப்பு முன்னாள் மாணவர்கள் கணக்கெடுப்பு முதலாளி கணக்கெடுப்பு மற்றும் பலவற்றை உள்ளடக்கும் அவற்றில் சில கடினமாக இருக்கலாம் ஆனால் முதலாளிகளிடமிருந்தும் பழைய மாணவர்களிடமிருந்தும் சில தகவல்களை பெறுவதற்கு நாம் செயல்முறைகளை அமைக்க வேண்டும் அவற்றை சில எடைகளைப் பயன்படுத்தி இணைக்கிறோம் பொதுவாக 80 மற்றும் 20 கணக்கெடுப்புகளுக்கு 20 மற்றும் நேரடி அடைய 80 இரண்டையும் இணைத்தவுடன் உண்மையான சாதனைகளைப் பெறுவோம் இப்போது மிகவும் சிக்கலான அட்டவணையை கொடுப்பதற்கு பதிலாக ஒரு மாதிரியைப் பார்ப்போம் PO10 ஐ எடுத்துக் கொள்வோம் நாம் பார்த்த அனைத்து தொடர்புடைய கல்வி நடவடிக்கைகளின் அடிப்படையில் நேரடி அடையல் 0 25 ஆகும் தொடர்புடைய அனைத்து ஆய்வுகளின் அடிப்படையில் மறைமுக அடைதல் ஒருவேளை நீங்கள் 3 4 கணக்கெடுப்புகளைச் செய்திருக்கலாம் மற்றும் அதன் அடிப்படையில் 0 355 ஆகும் அவற்றை 80 20 உடன் இணைத்தால் நமக்கு 0 271 கிடைக்கிறது அதுவே நமது உண்மையான சாதனை எல்லா PO களுக்கும் PSO களுக்கும் இதை மீண்டும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு PO PSOவிற்கும் தர வளையத்தை மூடுங்கள் இலக்கை விட குறைவாக இருந்தால் மேம்பாட்டு நடவடிக்கைகளைத் திட்டமிடுங்கள் மேம்படுத்தக்கூடிய சில செயல்பாடுகளை நீங்கள் திட்டமிட வேண்டும் அல்லது இலக்கை மீறியிருந்தால் இலக்கைத் திருத்தவும் இப்போது நீங்கள் அடைவதற்கு இலக்குகளை நிர்ணயிக்கும் போது அவை கவனத்துடன் செய்யப்பட வேண்டும் உதாரணமாக PO6 போன்ற ஒரு குறிப்பிட்ட PO க்காக எனது இலக்கை நிர்ணயித்தேன் என்று சொன்னால் ஒருவர் மோசமாக உணரக்கூடாது 0 05 போன்ற எனது தற்போதைய நிரலால் மட்டுமே அடைய முடியும் என்று நான் கூறலாம் இது ஒரு சிறிய எண் போல் தெரிகிறது ஆனால் ஒரு பொருட்டல்ல ஆனால் அதை யதார்த்தமாக்குங்கள் இல்லையெனில் அதை 0 7 என்று சொல்வது மிகவும் நம்பத்தகாததாக இருக்கும் எடுத்துக்காட்டாக PO1 பெரும்பாலான பாடங்களால் விவரிக்கப்படுகிறது PO2 என்பது இப்போது வழங்கப்படுவதால் எந்தவொரு பாடநெறியாலும் கவனிக்கப்படுவதில்லை PO6 மற்றும் PO8 ஆகியவை பெரும்பாலான நிரல்களால் நேரடியாக விவரிக்கப்படவில்லை எனவே ஒரு PO இன் இலக்கு 0 1 க்கும் குறைவாக இருந்தால் எந்த கவலையும் தேவையில்லை உங்கள் PSOக்களை எழுதினால் PSOக்களுக்கு வருவது 2 முதல் 4 வரை ஏதாவது சொல்லலாம் எந்த பாடமும் 1 PSO வின் கீழ் மட்டுமே வரும் பொதுவாக ஒவ்வொரு நிரலிலும் உள்ள பாடங்களின் அடிப்படையில் நீங்கள் எழுதினால் ஒருவர் அவற்றைக் கலக்க முடியும் ஆனால் பெரிய அளவில் அனைத்து PSO களும் மூன்றில் ஒரு பங்கு பாடங்களால் விவரிக்கப்படலாம் அதை விட அதிகமாக இல்லை அந்த அளவிற்கு 0 3 முதல் 0 5 வரை ஒரு PO க்கு ஒரு யதார்த்தமான இலக்காக இருக்கலாம் ஆனால் இறுதியாக PO சாதனைகள் அல்லது PSO சாதனைகளை மொத்த பாடங்களின் எண்ணிக்கையால் வகுக்கிறோம் எனவே 0 3 முதல் 0 5 வரை மிகவும் யதார்த்தமான இலக்கு தொடர்ச்சியான முன்னேற்றத்தை விட முழுமையான இலக்குகள் குறைவான அக்கறை கொண்டவை என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவில் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக நான் நடப்பு ஆண்டைக் கொண்டிருக்கலாம் நான் 0 05 ஐ அடைந்துவிட்டேன் அடுத்த ஆண்டு அதை 0 06 ஆக மேம்படுத்தியுள்ளேன் அது தொடர்ச்சியான முன்னேற்றம் 5 அல்லது 0 05 என்பது கண்டிப்பாக ஒரு பொருட்டல்ல முக்கியமானது தொடர்ச்சியான முன்னேற்றம் எனவே தயவுசெய்து இந்த முழுமையான மதிப்புகளை பெரிதாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டாம் ஏனெனில் அவை முழு விஷயத்தையும் நம்பத்தகாதபடி ஆக்கிவிடும் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் மாதிரி பாடத்தால் விவரிக்கப்படும் PO10 ஐ கருத்தில் கொள்ளுங்கள் ஒருங்கிணைந்த அடையல் 0 25 ஆகும் அடைய இடைவெளி 0 1 ஆகும் இந்த இடைவெளியை மூடுவதற்கு அடுத்த ஆண்டு அடுத்த முறை நாம் இந்த முன்மொழியப்பட்ட பாடத்திட்டத்தை வழங்க இருக்கிறோம் மூன்றாம் செமஸ்டரில் மதிப்பு கூட்டப்பட்ட முக்கிய பாடமாக கூடுதல் தகவல் தொடர்பு ஆய்வகம் இருந்தது அல்லது மூன்றாவது செமஸ்டரில் தொடங்கி ஒரு கருத்தரங்கை அறிமுகப்படுத்தினோம் நான்காவது செமஸ்டரில் தகவல் தொடர்பு திறன் குறித்த 5 நாள் பட்டறையை சேர்க்கவும் உங்களிடம் உள்ள குறிப்பிட்ட செயல் திட்டங்கள் ஆசிரியரிடமிருந்து ஆசிரியருக்கு நிரல் முதல் நிரல் வரை வேறுபடும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம் ஒரு PO அல்லது PSO விவரிக்கப்பட்ட வலிமையைத் தீர்மானித்தல் மற்றும் அடைதல் கணக்கிடப்படுவது என்பது தோராயமானதாகும் அது ஒருபோதும் சரியான மதிப்பாக இருக்க முடியாது உதாரணமாக நீங்கள் எப்போதும் POஅடைதல் கணக்கிடுவதற்கு மிகவும் சிக்கலான வழி வரையறுக்க முடியும் அதை நியாயப்படுத்த முடியும் ஆனால் ஒரே விஷயம் என்னவென்றால் நீங்கள் அதை மிகவும் துல்லியமாகவும் சிக்கலாகவும் செய்யும்போது ஒரு கல்வி நிறுவனத்தில் சில நூறு படிப்புகளில் கணக்கிடுவதில் உள்ள முயற்சி அது மதிப்புள்ளதா இல்லையா என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே பின்பற்ற வேண்டியது என்னவென்றால் ஒரு கல்வி நிறுவனம் முழுவதும் ஒரு முறையைப் பின்பற்றி அடைதலில் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு பாடுபடுவது முக்கியம் சரியா பணிகளைப் பற்றி பார்க்கும் பொழுது யதார்த்தமான PO அடைதல் இலக்குகளை அமைத்தல் நீங்கள் பணிபுரியும் திட்டத்திற்கான PO அடைதல் மற்றும் கற்றலை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை கணக்கிடுங்கள் நீங்கள் ஒரு இயந்திர பொறியியல் ஆசிரியராக இருந்தால் ஒரு இயந்திர பொறியியல் திட்டத்தைப் பாருங்கள் பணிகளின் ஒதுக்கீட்டைப் பொருத்தவரை கற்பனையான ஆனால் உண்மையான தகவலுக்கான அணுகல் உங்களிடம் இல்லையென்றால் யதார்த்தமான எண்களைப் பயன்படுத்துங்கள் ஆனால் ஆரம்பத்தில் உங்களால் உண்மையான தகவலை அணுக முடியாது ஆனால் நீங்கள் அதனுடனே செல்லும்போது உண்மையான தகவலை அணுகலாம் இது தொகுதி 1 இன் முடிவு தொகுதி 2 20 அலகுகள் மூலம் பொறியியல் பாடநெறியின் அறிவுறுத்தல் அமைப்பு வடிவமைப்பின் கட்டமைப்பை NBA வழங்குகிறது எனவே நீங்கள் ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைத்து வழங்க விரும்பினால் அதை NBA வழங்கிய கட்டமைப்பிற்குள் எவ்வாறு திறம்படச் செய்கிறீர்கள் என்பதே எங்கள் குறிக்கோளாக இருக்கும் இது தொகுதி 2 இன் நோக்கம் அது இதைவிட முற்றிலும் தனிப்பட்ட தொகுதியாக இருக்கும் கவனத்திற்கு மிக்க நன்றி மற்றும் தொகுதி 2 க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நன்றி